வாழ்த்துக்கள் மற்றும் தொகுதி 1 9வது அலகுக்கு வரவேற்கிறோம் இந்த அலகு கற்றல் வகைபிரித்தல் குறித்து அக்கறை கொண்டுள்ளது முந்தைய யூனிட் 8 இல் தொழில்நுட்பமற்ற ஏழு திட்ட விளைவுகளைப் பார்த்தோம் அவைகள் தொழில்முறை திறன்களை உரையாற்றின இந்த ஏழு முடிவுகளை அடைவதற்கு வழிகாட்டும் நடவடிக்கைகளை வடிவமைத்தல் மற்றும் நடத்துவதற்கு முதலில் அவற்றின் பொருத்தம் மற்றும் ஆசிரியர்களின் கணிசமான குழு முயற்சி ஆகியவற்றில் நம்பிக்கை தேவைப்படுகிறது நீங்கள் அதைச் செய்ய விரும்பினால் பொறியியல் திட்டங்களைச் சுற்றிப் பார்த்தால் அவை நடத்தப்படும் விதம் இந்த ஏழு முடிவுகளையும் நேரடியாகக் கவனிக்காது இதைப் பற்றிய சில மறைமுக முகவரியிடல் மூலம் ஒருவர் நியாயப்படுத்த முடியும் ஆனால் நேரடியாக PO6 முதல் PO12 வரை மிகவும் அரிதாகவே உரையாற்றப்படுகின்றன அதாவது நாம் நிகழ்த்தும் மதிப்பீட்டில் அவை பிரதிபலிக்கவில்லை தொகுதி 1 அலகு 9 முடிவுகள் முக்கியமாக மூன்று கற்றல் களங்கள் உள்ளன என்பதையும் நமது எல்லா அனுபவங்களும் எல்லா களங்களிலிருந்தும் கூறுகளைக் கொண்டுள்ளன என்பதையும் புரிந்துகொள்கின்றன பின்னர் ப்ளூமின் வகைபிரிப்பின் கட்டமைப்பை விவரிக்கும் குறிப்பாக நாம் அறிவாற்றல் நிலைகளைப் புரிந்து கொள்ள முயற்சித்தோம் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அலகுக்கு நாம் உரையாற்றும் மூன்று முடிவுகள் இவை இப்போது கற்றல் விளைவுகளைப் பற்றி நாம் கூறியதை மீண்டும் செய்ய முயற்சிப்போம் கற்றல் விளைவுகள் என்பது ஒரு நிரல் ஒரு பாடநெறி அல்லது ஒரு அறிவுறுத்தல் அலகு முடிவில் கற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது படிப்புகளின் விளைவுகளை எவ்வாறு எழுதுவது கற்றல் விளைவுகளை நாம் குறிப்பிட வேண்டும் பின்னர் இந்த முடிவுகளை அடைய அறிவுறுத்தலை நடத்த வேண்டும் ஆனால் நாம் எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் விளைவுகளை அல்லது இந்த முடிவுகளை எவ்வாறு எழுதுவது பங்குதாரர்களிடையே தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஒரு வகையான வழிமுறை மற்றும் சில சொற்கள் தேவை நீங்கள் முடிவுகளை எழுதும்போது பொதுவாக அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் அக்கறை கொண்ட இரண்டு அல்லது மூன்று ஆசிரிய உறுப்பினர்களிடையே ஒரு சொற்பொழிவை நீங்கள் விரும்புகிறீர்கள் அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும்போதெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு ஒரு பொதுவான மொழி இருப்பதை நீங்கள் நிறுவ வேண்டும் அதாவது நீங்கள் பயன்படுத்தும் எந்த வார்த்தையும் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொருள் தர வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வகைபிரிப்பிற்குள் வேலை செய்வதன் மூலம் இது அடையப்படுகிறது கற்றல் விளைவுகளுக்கு மட்டுமல்லாமல் மதிப்பீடு மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றிற்கும் பொருந்தக்கூடிய அதே வகைபிரித்தல் இருப்பதும் விரும்பத்தக்கது அதாவது ஒரு வகைபிரிப்பால் வழங்கப்பட்ட கட்டமைப்பிற்குள் விளைவுகளை எழுதுதல் மாணவர்களின் செயல்திறனை மதிப்பிடுதல் மற்றும் மாணவர்களுக்கு விளைவுகளை அடைய உதவும் வகையில் கற்பித்தல் அல்லது அறிவுறுத்தல் போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் செய்ய முடியும் விளைவு அறிக்கையில் நன்கு வரையறுக்கப்பட்ட அமைப்பு இருக்க வேண்டும் விளைவு அறிக்கையின் நன்கு வரையறுக்கப்பட்ட அமைப்பு வகைபிரிப்பைப் பற்றி நமக்குத் தெரிந்த பிறகு அதை ஒரு பிந்தைய அலகில் எடுத்துக்கொள்வோம் இப்போது ஆசிரியராக பெரும்பாலான நேரங்களில் பாடநெறி மட்டத்தில் கற்றல் விளைவுகளைக் கற்றுக்கொள்வதில் அக்கறை கொண்டுள்ளீர்கள் நீங்கள் பாடத்திட்ட வடிவமைப்பைப் பார்க்க விரும்பினால் நிரல் விளைவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகள் மற்றும் பலவற்றை நாம் அதிகம் பார்க்கிறோம் ஆனால் பாட மட்டத்தில் கூட நிச்சயமாக விளைவுகளின் அடிப்படையில் எனது பாடத்திட்டத்தை எவ்வாறு விவரிப்பது என்பதுதான் முக்கிய அக்கறை ஆனால் இந்த பாடநெறி விளைவுகள் நிரல் விளைவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட விளைவுகளின் துணைக்குழுவைக் குறிக்கும் எனவே அந்த அளவிற்கு பாடநெறி விளைவுகள் பிஓக்கள் மற்றும் பிஎஸ்ஓக்களுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் பாடநெறி விளைவுகளை எழுதும்போது அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மூன்றிற்கும் இடையேயான சீரமைப்பு பிரச்சினை ஆகியவற்றிலும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு பாடநெறி விளைவை எழுதினால் அதற்கு என்னால் எளிதில் அறிவுறுத்தலைத் திட்டமிட முடியாது அல்லது என்னால் எளிதாக மதிப்பிட முடியாது அந்த மாதிரியான வடிவமைப்பில் ஒரு பாட விளைவை எழுதுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இப்போது இலக்கியத்தில் பல வகைதொகுப்பியல்கள் உள்ளன அவற்றில் இன்னும் பல நடைமுறையில் உள்ளன அவற்றில் சில ப்ளூம் சோலோ ஃபிங்க் காக்னே மராசானோ மற்றும் கெண்டல் Bloom SOLO Fink Gagne Marazano and Kendall போன்றவை மேலும் இந்த வகைபிரித்தல் அனைத்தும் கற்றல் நடத்தைகளின் அவதானிப்புகள் மற்றும் மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான வரையறுக்கப்பட்ட புரிதலின் அடிப்படையில் கற்றலில் ஈடுபடும் செயல்முறைக்கு ஒரு கட்டமைப்பை வழங்க முயற்சிக்கிறது எடுத்துக்காட்டாக மூளை எவ்வாறு செயல்படுகிறது அது எவ்வாறு செயலாக்குகிறது அல்லது அது எவ்வாறு கற்றுக்கொள்கிறது என்பதை முழுமையாக புரிந்துகொள்வதில் இருந்து நாம் வெகு தொலைவில் இருக்கிறோம் முதலாவதாக மூளை கண்ணோட்டத்தில் கற்றல் என்றால் என்ன அது எவ்வாறு தகவலை செயலாக்குகிறது மூளைக்குள் ஏதாவது அமைப்பு இருக்கிறதா மூளை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றிய மிகக் குறைந்த அளவிலான புரிதல் எங்களிடம் உள்ளது அதனால்தான் நீங்கள் பல வகைபிரிப்புகளைக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வகைபிரிப்பும் அதை சற்று மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கும் இங்கே நமது கவனம் திருத்தப்பட்ட ப்ளூமின் வகைபிரிப்பில் உள்ளது அதை நாம் தற்போது கையாள்வோம் இப்போது ப்ளூமின் வகைபிரிப்பின் பின்னணி பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பெஞ்சமின் ப்ளூம் 50 களின் முற்பகுதியில் விவரக்குறிப்புகளின் வளர்ச்சியில் பணிபுரிந்தார் இதன் மூலம் கல்வி நோக்கங்கள் அவரது கல்வி நோக்கங்கள் கற்றல் விளைவுகளைத் தவிர வேறொன்றுமில்லை அவற்றின் அறிவாற்றல் சிக்கலுக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்படலாம் நீங்கள் எங்கு கற்றல் விளைவுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார் நிச்சயமாக அவர்களின் முக்கிய அக்கறை பள்ளி மட்டத்தில் இருந்தது இந்த கற்றல் விளைவுகள் எங்கிருந்தாலும் அவற்றை எவ்வாறு வகைப்படுத்துவது எடுத்துக்காட்டாக அனைத்து கற்றல் விளைவுகளும் ஒரே வகையின் கீழ் வருமா எடுத்துக்காட்டாக விளைவுகளில் ஒன்றை நான் கேட்கிறேன் சில தேற்றத்தை குறிப்பிடுவது அல்லது மற்றொரு விளைவு மாணவர் சில வகை சிக்கல்களை தீர்க்க முடியும் வெளிப்படையாக ஒரு சிக்கலைத் தீர்ப்பது எதையாவது நினைவில் வைத்திருப்பது இரண்டும் ஒரே மட்டத்தில் இல்லை எனவே அந்த அளவிற்கு நான் இந்த இரண்டும் வெவ்வேறு படைப்புகள் என வகைப்படுத்த வேண்டும் முதலில் அவர் ஒரு கல்வி உளவியலாளராக மூன்று அம்சங்கள் உள்ளன எனக் கூறினார் அதாவது ஒரு அறிவாற்றல் பரிமாணம் அல்லது அறிவாற்றல் களம் உள்ளது உளவியல் களம் அல்லது ஒரு மனோமோட்டர் களம் உள்ளது 1950 களில் உளவியல் அல்லது சமூக உளவியல் போன்ற துறைகளால் அந்த நேரத்தில் மூன்று களங்களாக நியாயமான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று உளவியல் களங்கள் இவை ஆகவே நீங்கள் எடுக்கும் எந்தவொரு பணியையும் முதலில் அவர் சொன்னது மூன்று உளவியல் களங்களில் ஒன்றை ஆதரிக்கிறது அதாவது எந்தவொரு அனுபவமும் அறிவாற்றல் ஆதிக்கம் செலுத்தும் அறிவாற்றல் ஆதிக்கம் செலுத்தும் உளவியல் அல்லது ஆதிக்கம் செலுத்தும் சைக்கோமோட்டார் இருக்கும் ஆனால் இந்த மூன்று களங்களின் அனைத்து கூறுகளும் எந்தவொரு கற்றல் அனுபவத்திலும் இருக்கும் அறிவாற்றல் களமானது உங்கள் செயலாக்கத் தகவலுக்கான குறிப்பு குறிப்புகள் அல்லது அறிவாற்றல் என்று அழைப்பதை அர்த்தமுள்ள வகையில் செயலாக்க மற்றும் பயன்படுத்துவதற்கான நபரின் திறனைக் கையாள்கிறது இது தளர்வான சொல் ஆனால் அறிவாற்றல் களம் தகவல் செயலாக்கத்தை தான் கையாள்கிறது ஒரு கற்றல் செயல்முறையின் விளைவாக அல்லது பாதிக்கும் மனப்பான்மை மற்றும் உணர்வுகளுடன் உளவியல் களம் தொடர்புடையது நாம் எதையாவது கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் நாம் அனைவரும் தானாகவே அதனுடன் தொடர்புடைய உணர்வுகள் என்ன அறிகிறோம் நாம் பெறும் உணர்வுகள் நமது முந்தைய பின்னணியைப் பொறுத்தது மேலும் ஒரு குறிப்பிட்ட கற்றல் அனுபவத்துடன் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தொடர்புபடுத்துகிறோம் எனவே எந்தவொரு கற்றல் அனுபவத்துடனும் உளவியல் களம் எப்போதும் தொடர்புடையது சைக்கோமோட்டர் டொமைன் கையாளுதல் அல்லது உடல் திறன்களுடன் தொடர்புடையது சில செயல்களுக்கு சில உடல் திறன்கள் தேவைப்படும் மற்றும் சில பாடங்களில் நீங்கள் தியேட்டர் அல்லது ஓவியம் இசையை எடுத்தால் அதில் உடல் திறன்கள் உண்மையில் ஆதிக்கம் செலுத்துகின்றன நீங்கள் உடல் திறனை ஆளுமை செய்ய வேண்டும் அந்த செயல்களைச் செய்ய உடல் திறன்களைப் பெற வேண்டும் ப்ளூமின் வகைபிரித்தல் முதலில் தொடங்கியது அங்குதான் உண்மையில் வகைபிரித்தல் 1956 மற்றும் 56 முதல் முன்மொழியப்பட்டது ஏனெனில் இது கல்வியாளர் கல்வி உளவியலாளர் நரம்பியல் விஞ்ஞானி போன்ற ஒரு பெரிய குழு அசல் ப்ளூமின் வகைபிரித்தல் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படுவதில் அவர்கள் அனைவரும் அக்கறை கொண்டுள்ளனர் மக்கள் சில விஷயங்களைப் பற்றி சில இட ஒதுக்கீடுகளைக் கண்டறிந்தனர் 2000 ஆம் ஆண்டில் சுமார் 2000 ஆம் ஆண்டில் அனுபவங்களின் பின்னூட்டங்களை அமர்ந்து பார்க்க ஒரு குழு இருந்தது மேலும் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமா என்று பார்க்க முயற்சித்தது எனவே அவர்கள் ப்ளூமின் வகைபிரிப்பை முதலில் லேபிள் மூலம் திருத்தியுள்ளனர் மற்றும் எடுத்துக்காட்டாக அறிவாற்றல் நிலைகளை சற்று மறுசீரமைத்துள்ளனர் அறிவாற்றல் களத்தைப் பற்றி பேசும்போது அறிவாற்றல் கற்றலுக்கு இரண்டு பரிமாணங்கள் இருப்பதை அவர்கள் அடையாளம் கண்டு முன்மொழிந்தனர் ஒன்று அறிவாற்றல் செயல்முறை இரண்டாவது அறிவு சில அறிவு கூறுகளில் சில அறிவாற்றல் செயல்பாடுகளைச் செய்கிறீர்கள் அதைத்தான் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் அவர்கள் அறிவாற்றல் களத்தை இரு பரிமாணமாக மாற்றினர் அதாவது அறிவாற்றல் நிலை மற்றும் அறிவு வகைகள் இப்போது கற்றல் களங்களை சுருக்கமாகக் கூறலாம் அறிவாற்றல் செயல்முறை மற்றும் அறிவு பிரிவுகள் என இரு பரிமாணங்களைக் கொண்ட அறிவாற்றல் உங்களிடம் உள்ளது உங்களிடம் உணர்ச்சி சார்ந்த உளவியல் டொமைன் உள்ளது பின்னர் மூன்றாவது ஒரு சைக்கோமோட்டர் மற்றும் மூன்று பரிமாணங்களும் அனைத்து கற்றல் அனுபவங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மாறுபட்ட அளவுகளில் ஈடுபடுகின்றன ஒன்று முற்றிலும் இல்லை என்று நீங்கள் கூற எந்த வழியும் இல்லை ஒருவர் இதை முடிக்க விரும்பினால் அவர் ஆன்மீக களத்தையும் சேர்க்கலாம் ஆனால் நமது தொகுதியில் நாம் ஆன்மீக களத்தை கையாளப் போவதில்லை நிறைவு செய்வதற்கு நாம் ஆன்மீகம் என்று அழைக்கப்படும் இந்த பரிமாணத்தை சேர்க்கலாம் இப்போது நாம் குறிப்பிட்டுள்ளபடி அசல் வகைபிரித்தல் ப்ளூமின் வகைபிரித்தல் ப்ளூம் அவர் ஒரு குழுவின் தலைவராக இருந்தார் ஆனால் கடந்த 60 70 ஆண்டுகளில் அவர் பெயருடன் செல்கிறது ப்ளூமின் வகைபிரித்தல் 1956 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட கையேடு என்று இது பிரபலமாக அறியப்படுகிறது பின்னர் இந்த ப்ளூமின் வகைபிரிப்பின் முக்கிய திருத்தம் 2001 இல் தோன்றியது இது ஆண்டர்சன் கிராத்வோல் மற்றும் பல ஆசிரியர்களால் வழங்கப்பட்டது புத்தகத்தின் தலைப்பு கற்றல் கற்பித்தல் மற்றும் மதிப்பீட்டிற்கான ஒரு வகைபிரித்தல் ஆகும் மாற்றியமைக்கப்பட்ட அல்லது ஆண்டர்சன் ப்ளூமின் வகைபிரிப்பிற்குள் நீங்கள் பணிபுரிகிறீர்கள் என்றால் இந்த புத்தகத்தை அணுக அல்லது அணுகுவதற்கான மிக முக்கியமான புத்தகம் இது என்று நான் கருதுகிறேன் இந்த திருத்தப்பட்ட வகைபிரித்தல் இப்போது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் என குறிப்பிடப்படுகிறது இப்போது அனுபவங்கள் உண்மையில் ஒருங்கிணைந்திருப்பதைக் காணலாம் அவை உண்மையில் தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் அல்ல இந்த இரண்டு படங்களையும் பார்த்தால் அதில் எல்லாம் இருக்கிறது அறிவாற்றல் உள்ளது வெளிப்படையாக ஒரு தனித்துவமான உளவியல் உள்ளது அதில் உணர்ச்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது பின்னர் நிச்சயமாக உடல் திறன்கள் உள்ளன எனவே இவை உண்மையிலேயே ஒருங்கிணைந்த அனுபவங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக ஒருவர் கூறலாம் அது போன்ற ஒரு நடனம் அல்லது ஒரு கலைஞருக்கு இந்த ஒருங்கிணைந்த அனுபவங்கள் இருக்கும்

மேலும் ஒருவர் ஆதிக்க அறிவாற்றலைப் பார்க்க முடியும் அதாவது மற்ற இரண்டிற்கும் நீங்கள் குறைவாக கவனம் செலுத்துகிறீர்கள் இவை ஒரு வகையான அறிவாற்றல் அனுபவங்களைக் குறிக்கின்றன இதை நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும் உளவியலாகவும் கருதலாம் இந்த படங்களின் மூலம் நீங்கள் காணக்கூடிய முக்கிய விஷயம் ஒருவருக்கொருவர் உணர்ச்சியையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவது ஆகும் பின்னர் இது ஆதிக்கம் செலுத்தும் சைக்கோமோட்டர் ஆகும் இங்கே உங்களுக்கு மிக உயர்ந்த திறன்கள் தேவை என்றாலும் நீங்கள் சொல்லலாம் இதற்கு அறிவாற்றல் பரிமாணம் இல்லை என்று நீங்கள் கூற முடியாது எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பது ஒரு அறிவாற்றல் முடிவாகும் ஆனால் இந்த செயல்களில் ஏதேனும் ஒன்றைச் செய்ய உங்களுக்கு தீவிர மனோவியல் திறன்கள் தேவைப்படும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பல்வேறு அனுபவங்களை அனுபவிப்பீர்கள் எடுத்துக்காட்டாக 90 நிமிட தேர்வில் நீங்கள் முதல் 85 நிமிடங்கள் அறிவாற்றல் ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள் ஆனால் கடைசி 5 நிமிடங்கள் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு கொஞ்சம் உளவியல் களத்திற்குச் செல்லுகிறீர்கள் இது ஏனென்றால் நீங்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததில் மகிழ்ச்சி இல்லை என்பதால் சரியா எனவே நீங்கள் களங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இப்போது ஆண்டர்சன் ப்ளூம் முன்மொழியப்பட்ட அறிவாற்றல் செயல்முறைகள் நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் விண்ணப்பித்தல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் ஆகியவை ஆகும் நடைமுறையில் இவைகளை நீங்கள் செயல் வினைச்சொற்கள் என சொல்லலாம் அவைகள் செயலின் பிரதிநிதிகள் ஏனென்றால் அது நமக்குத் தேவைப்படும் வழி ஏனெனில் விளைவு என்னவென்றால் மாணவரால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் எனவே இங்கே அவர் என்ன செய்கிறார் நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் புரிந்துகொள்கிறீர்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் பகுப்பாய்வு செய்கிறீர்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள் உருவாக்குகிறீர்கள் இதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் எனவே இவை உண்மையில் செயல் வினைச்சொற்களைக் குறிக்கும் சில வகையான படிநிலை உள்ளது என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது படிநிலை என்பது புரிந்துகொள்ளும் செயல்பாடு நினைவில் கொள்வதை உள்ளடக்குகிறது நினைவில் கொள்வதை உள்ளடக்கியது விண்ணப்பிக்கும் செயல்பாடு இரண்டையும் புரிந்துகொள்வதையும் நினைவில் கொள்வதையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இதேபோல் பகுப்பாய்வு என்பது விண்ணப்பித்தல் புரிந்துகொள்வது மற்றும் நினைவில் கொள்வது மற்றும் மிக உயர்ந்த ஒன்றை உருவாக்குவது மற்ற 5 செயல்பாடுகளையும் உள்ளடக்கும் எனவே ஒரு வகையான படிநிலை உள்ளது படிநிலை என்பது அதிக சிரம நிலைகளைக் குறிக்காது இதற்கு நாம் பின்னர் ஒரு கட்டத்தில் வருவோம் இலக்கியத்தில் உயர் மட்ட செயல்பாடு தானாகவே மிகவும் கடினமாக கருதப்படுகிறது அது உண்மை இல்லை சரி நீங்கள் சொல்லக்கூடிய மிகக் குறைந்த அளவிலான செயல்பாடு நினைவில் கொள்வதை பார்ப்போம் நினைவில் கொள்வது என்பது நீண்டகால நினைவிலிருந்து பொருத்தமான அறிவை மீட்டெடுப்பது சரியா அதாவது நீங்கள் எதையாவது நினைவில் வைத்திருக்கிறீர்கள் அல்லது எதையாவது நினைவகத்தில் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை நினைவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் 2 2 4 என்று சொல்ல முடியாது பதில் நீண்ட கால நினைவகத்திலிருந்து வர வேண்டும் அதை ஒரு கணித சிக்கலாக தீர்க்க முயற்சிக்கிறது 2 இல் 2 என்றால் என்ன பெருக்கல் என்றால் என்ன 2 என்றால் என்ன நாம் அந்த தர்க்கத்தின் வழியாக செல்லவில்லை எனவே ஒருவர் எந்தவொரு முயற்சியிலும் போதுமானதாக செயல்பட என்ன நடக்கிறது நீங்கள் நிறைய தகவல்களை சேமிக்க வேண்டும் அதை உடனடியாக மீட்டெடுக்க முடிய வேண்டும் நீரின் அடர்த்தி என்ன என்பது போன்ற உண்மையான தொடர்புடைய தகவல் இருக்கலாம் சரி நீங்கள் சென்று ஒரு கையேட்டைக் கலந்தாலோசிக்க விரும்பவில்லை அது ஒரு உண்மைத் தகவல் மற்றும் வெகுஜனத்தால் குறிக்கப்படுவது போன்ற கருத்தியல் தகவல் பெருந்திரள் என்றால் என்ன என்பது போன்ற கருத்தியல் அறிவு இருக்க வேண்டும் நான் தொடர்ந்து சென்று ஆலோசிக்கப் போவதில்லை அந்த வகையான ஒரு கருத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நடைமுறை அறிவு நீங்கள் எப்படி கணக்கிடுகிறீர்கள் நீங்கள் எவ்வாறு பெருக்குகிறீர்கள் எவ்வாறு கூட்டுவது இவை நடைமுறை அறிவு அதை நினைவில் கொள்ள வேண்டும் இது இவற்றில் ஏதேனும் ஒரு கலவையாக இருக்கலாம் எனவே அர்த்தமுள்ள கற்றல் மற்றும் சிக்கல் தீர்க்க நினைவில் கொள்ளும் அறிவு அவசியம் நீங்கள் நிறைய தகவல்களை ஏற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அது அங்கே நிறுத்த முடியாது எனவே இது மிகக் குறைந்த அளவிலான செயல்பாடு மற்றும் பல விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது நினைவில் இருப்பதைக் குறிக்கும் வினைச்சொல்லை எவ்வாறு இணைப்பது எனவே ஒரு சூஸ்திர வகையை குறிக்க அடையாளம் காண நினைவுகூர பட்டியலிட சொல்ல கண்டுபிடிக்க எழுத கண்டுபிடிக்க குறிப்பிட மாநில வரைய பெயரிட வரையறுக்க பெயர் விவரிக்க அல்லது ஒரு தேற்றத்தை நிரூபிக்க செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்துகிறோம் இவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில செயல் வினைச்சொற்கள் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இன்னும் சிலவற்றை பொறுத்து சேர்க்க ஒருவர் விரும்பலாம் ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் நினைவகத்தில் எதையாவது சேமித்து வைத்திருக்கிறீர்கள் மேலும் ஒரு நீண்டகால நினைவகத்திலிருந்து உங்கள் தற்போதைய நனவான நிலைக்கு கொண்டு வருவதில் ஈடுபடும் ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் எனவே நினைவில் கொள்வதில் ஈடுபடும் செயல்பாடு அது இப்போது நீங்கள் சில மாதிரி நடவடிக்கைகள் வடிவத்தில் கூறுவோம் நீங்கள் மதிப்பீட்டில் கேட்கக்கூடிய ஒரு வகையான சிக்கல் அறிக்கையைச் சொல்வோம் ஒரு மின்மாற்றியின் அதிகபட்ச செயல்திறனுக்கான நிலையை நிலைநிறுத்துங்கள் சரி ஒன்று கூறுவது இரண்டாவது நிரூபிப்பது அதிகபட்ச செயல்திறனைக் கணக்கிடுவதற்கான ஒரு முறை உள்ளது என்பதை அதிகபட்ச செயல்திறனுக்கான நிபந்தனையை நிரூபிப்பது முன்வைக்கிறது அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் சான்று ஏற்கனவே மாணவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் கணக்கிடவில்லை அதை நினைவில் கொள்க நீங்கள் செயல்திறனைக் கணக்கிடவில்லை அதிகபட்ச செயல்திறனுக்கான நிபந்தனையை மட்டுமே நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் இரண்டும் உங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டன நீங்கள் அவற்றை நினைவு கூர்ந்து எழுத வேண்டும் எனவே இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை ஒரு சக்தி அமைப்பில் தானியங்கி உற்பத்தி கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன அதைத்தான் நாம் பின்னர் பார்ப்போம் நீங்கள் முக்கியத்துவத்தை மட்டுமே கூறுகிறீர்கள் இது உங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டது நீங்கள் அதை நினைவில் கொள்கிறீர்கள் நெகிழ்வான நடைபாதைகளின் தோல்வி மற்றும் தீர்வு நடவடிக்கைகளை விவரிக்கவும் குறைந்த விலை இழந்த சக்தி ஒரு திறந்த அமைப்பில் திரவ ஓட்டத்தில் என்ட்ரோபி உற்பத்தி விகிதத்திற்கு விகிதாசாரமாகும் என்பதை நிரூபிக்கவும் இது மிகவும் சிக்கலானதாகவும் ஆழமானதாகவும் தோன்றலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இழந்த சக்தி என்ட்ரோபிக்கு விகிதாசாரமானது என்பதை நிரூபிக்கிறீர்கள் நினைவு கூறுகிறீர்கள் கான்கிரீட் கட்டமைப்புகளின் வடிவமைப்பு தொடர்பாக பணி அழுத்த முறை மற்றும் வரம்பு நிலை முறையின் அனுமானங்களைக் குறிப்பிடவும் நீங்கள் அனுமானங்களைக் கூறுகிறீர்கள் சிறந்த சோதனை நிலைமைகள் மற்றும் ஆய்வக சோதனை நிலைமைகளின் கீழ் சுருக்கத்தில் ஒரு கான்கிரீட்டிற்கான அழுத்த திரிபு வளைவுகளை வரையவும் இதுவும் நீங்கள் வரைந்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஏற்கனவே உங்களுக்குக் காட்டப்பட்டுள்ளது நீங்கள் வளைவுகளை மீண்டும் பிரதி உண்டாக்கம் செய்கிறீர்கள் எனவே இவை நினைவில் கொள்வதற்கான மாதிரி நடவடிக்கைகள் மேலும் இந்த ஸ்டெம்ஸ் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் மேலும் கேள்விகளை உருவாக்கலாம் பிறகு என்ன நடந்தது நீங்கள் இடைவெளியை நிரப்பலாம் மீண்டும் யார் எதையாவது கூறியது யார் நீங்கள் பெயரிட முடியுமா அல்லது என்ன நடந்தது என்பதை விவரிக்கவும் யாருடன் பேசினார் இதன் பொருள் என்ன ஆகவே நீங்கள் கையாளும் ஒரு குறிப்பிட்ட அலகு நீங்கள் கையாளும் கற்றல் அலகு ஆகியவற்றிற்கான ஏதேனும் மதிப்பீட்டு உருப்படிகளை எழுத விரும்பும் போதெல்லாம் இவை உங்கள் மதிப்பீட்டு உருப்படிகளை எழுதுவதற்கான தொடக்க புள்ளியாக நீங்கள் அழைக்கலாம் இப்போது முக்கியமான மற்றொரு நினைவில் கொள்ளுதலை விட மிகவும் கடினமான விஷயத்தை பார்ப்போம் புரிந்து கொள்ளுதல் இப்போது நீங்கள் பழைய வகைபிரித்தல் அல்லது ப்ளூமின் வகைபிரித்தல் முதல் வகைபிரித்தல் ஆகியவற்றிலிருந்து பார்க்கும்போது கூட புரிந்து கொள்ளுதல் சொல் கிட்டத்தட்ட அவதூறான பொருளைக் கொண்டுள்ளது எனவே அசல் ப்ளூமின் வகைபிரிப்போடு பணிபுரியும் மக்கள் இந்த வார்த்தையை விரும்பவில்லை அவர்கள் பயன்படுத்தும் சொல் புரிந்துகொள்ளத்தக்கது ஆனால் உலகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான கருத்துக்கள் வந்தபின் அவர்கள் குழு புரிந்துகொள்ளுதல் வார்த்தைக்கு திரும்பி வர முடிவு செய்தது புரிந்துகொள்ளுதல் என்பது அறிவுறுத்தல் செய்திகளிலிருந்து அர்த்தத்தை உருவாக்குவது அறிவுறுத்தல் செய்திகள் யாரோ பேசும் வாய்மொழியாக இருக்கலாம் அல்லது அது சமன்பாடுகளின் அடிப்படையில் சித்திர அல்லது கிராஃபிக் அல்லது குறியீடாக இருக்கலாம் விரிவுரைகளின் போது செயல் விளக்கங்கள் களப் பயணங்கள் நிகழ்ச்சிகள் அல்லது உருவகப்படுத்துதல்கள் புத்தகங்களில் அல்லது கணினி மானிட்டரில் இன் அறிவுறுத்தல் செய்திகள் பெறப்படுகின்றன எனவே இந்த ஆதாரங்களில் இருந்து அறிவுறுத்தல் செய்திகள் வரலாம் இந்த செய்திகளிலிருந்து நான் அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக தற்போது நீங்கள் ஒரு வாய்மொழியைக் கேட்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு மானிட்டர் அல்லது செல்போனில் பார்க்கிறீர்கள் அந்த அறிவுறுத்தல் செய்திகளிலிருந்து நீங்கள் அர்த்தத்தை உருவாக்க வேண்டும் அது புரிதல் இப்போது புரிந்துகொள்ளுதல் அதிக எண்ணிக்கையிலான துணை செயல்முறைகளைக் கொண்டுள்ளது எனவே இங்கே ஏழு பட்டியலிடப்பட்டுள்ளன இதை விரைவாகப் பார்ப்போம் விளக்குவது விளக்கம் என்பது உங்கள் சொந்த சொற்களில் மொழிபெயர்ப்பது அல்லது பொழிப்புரை அல்லது பிரதிநிதித்துவம் அல்லது தெளிவுபடுத்துதல் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஏதாவது வழங்கப்பட்டால் அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்தும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்படலாம் அல்லது உங்கள் மொழியில் அல்லது பொழிப்புரையை உங்கள் சொந்த வார்த்தைகளில் மொழிபெயர்க்கலாம் இவை விளக்கம் ஆகும் இதுதான் முந்தையது என்று அழைக்கப்படுவது நாங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட இவற்றிலிருந்து ஒரு செய்தியை உருவாக்குவதுதான் இப்போது அடுத்தது உதாரணம் அதாவது உங்களுக்கு ஏதாவது வழங்கப்படுகிறது நீங்கள் உதாரணப்படுத்துகிறீர்கள் சில தேற்றம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு விளக்கத்தை அளிக்கிறீர்கள் அல்லது அதிலிருந்து எதையாவது உடனடிப்படுத்துங்கள் ஒரு உதாரணம் கொடுங்கள் சரியா உதாரணம் ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்பதைத் தவிர வேறில்லை வகைப்படுத்துதல் வகைப்பாடு என்பது ஒன்றை வகைப்படுத்துதல் அல்லது வேறு எதையாவது உட்படுத்துதல் நீங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகிறீர்கள் சுருக்கமாக சொல்லுதல் சுருக்கம் என்பது பொதுமைப்படுத்தல் அல்லது சுருக்கம் போன்றது ஏதோ விரிவாக இருக்கலாம் அல்லது சிக்கலானது உங்களுக்கு வழங்கப்படுகிறது நீங்கள் வாய்மொழி விளக்கத்தை ஒரு கணித வடிவமாக மாற்றினால் அதாவது சுருக்க வடிவமாக இது சுருக்கத்தின் ஒரு வழியாகும் நீங்கள் எதையாவது ஊகிக்கிறீர்கள் வழங்கப்பட்டவற்றில் நீங்கள் ஒரு மாதிரியைக் கண்டுபிடிக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் வழங்கப்பட்ட அல்லது தொடர்புடையவற்றின் கூறுகள் என்று நீங்கள் ஊகிக்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் மாறுபாடு பொருத்தம் மற்றும் வரைபடம் நீங்கள் இரண்டு வெவ்வேறு அறிவு கூறுகளை ஒப்பிடுகிறீர்கள் நோக்கம் ஒப்பிடுவது மட்டுமே A மற்றும் B இன் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன அல்லது A எந்த விதத்தில் B இலிருந்து வேறுபடுகிறது எனவே நீங்கள் கேட்கும் கேள்விகளின் வகை இது சில நேரங்களில் நீங்கள் விளக்குகிறீர்கள் எடுத்துக்காட்டாக நமது சோதனைகள் மற்றும் தேர்வுகளில் இதுபோன்ற பல பல கேள்விகளைக் காணலாம் ஒரு மாதிரியை உருவாக்குங்கள் இது ஒரு வாய்மொழி மாதிரி அல்லது கணித மாதிரியாக இருக்கலாம் எந்த வகையிலும் நீங்கள் எதையாவது விளக்குகிறீர்கள் எனவே இவை நாம் சம்பந்தப்பட்ட ஏழு துணை செயல்முறைகள் சில மாதிரி நடவடிக்கைகள் ஒரு துருவத்திற்கு ஒரு டிசி மெஷின் ஃப்ளக்ஸ் டிஇ மெஷின் ஃப்ளக்ஸ் சுமை அதிகரிப்போடு ஏன் குறைகிறது என்பதை விளக்குங்கள் நினைவக வரைபட I O மற்றும் புற வரைபட I O நுட்பங்களை ஒப்பிடுக மெய்நிகர் அடிப்படை வகுப்பின் பயன்பாட்டை விளக்குங்கள் மேலும் உங்கள் சொந்த வார்த்தைகளில் எழுதுவதைப் போல மாதிரி கேள்விகள் இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு STEM ஆகும் மேலும் உங்கள் பாடத்தை பொறுத்தவரை அந்த வகை பல கேள்விகளை நீங்கள் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் சுருக்கமான அவுட்லைன் எழுதுங்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கறீர்கள் முக்கிய யோசனை என்ன முக்கிய கதாபாத்திரம் யார் கொடுக்கப்பட்ட நாடகத்தில் அல்லது இலக்கியத் துண்டில் சொல்வோம் இடையே வேறுபடுத்துங்கள் இடையே என்ன வேறுபாடுகள் உள்ளன நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வழங்கவும் எனவே இவை உங்கள் மதிப்பீட்டில் புரிதலைக் குறிக்கும் கேள்விகளை எழுதுவதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில ஸ்டெம்ஸ் ஆகும் இப்போது நீங்கள் பணிகளைச் செய்ய நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் கற்பித்த அல்லது கற்றுக்கொண்ட பாடத்தின் நினைவில் கொள்ளுதல் மற்றும் புரிந்துகொள்ளுதல் செயல்பாடுகளின் இரண்டு எடுத்துக்காட்டுகளை வழங்க வேண்டும் ஆனால் அவைகள் உண்மையிலேயே அந்த இரண்டு வகைகளைச் சேர்ந்தவைகளாக இருக்க வேண்டும் இப்போது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் தனித்துவமானது அல்ல பிற வகைபிரிப்புகளும் சிலரால் பின்பற்றப்படுகின்றன என்று சொல்வதற்கான ஒரு பயிற்சியாக இது இருக்கும் ஆனால் அதைப் பாராட்ட ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பை உங்கள் தேர்வு தேர்வின் மற்றொரு வகைபிரிப்போடு ஒப்பிடுங்கள் அவை எந்த அளவிற்கு பொதுவானவை அல்லது அவை எந்த அளவிற்கு வேறுபடுகின்றன அவை ஏன் வேறுபடுகின்றன என்பதற்கு ஒருவிதமான அறிக்கையை எழுதுங்கள் இதற்கு பிறகு நாம் அலகு 10 க்கு செல்வோம் முக்கியமாக யூனிட் 10 மீதமுள்ள அறிவாற்றல் நான்கு அறிவாற்றல் நிலைகளான ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் ன் விண்ணப்பித்தல் பகுத்தறிதல் மதிப்பிடுதல் மற்றும் உருவாக்குதல் ஆகியவற்றை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தும் இதுவே அதன் குறிக்கோள்